வணக்கம் கடந்த இரண்டு அமர்வுகளில் நிதி அறிக்கைகளின் பகுப்பாய்வு மற்றும் அதன் விளக்கத்தை பற்றி நாம் விவாதித்தோம் மூல தரவு மிகவும் பயனுள்ளதாக இல்லை என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் மேலும் இக்குறிப்பிட்ட தரவு பங்குதாரரின் பார்வையிலிருந்து பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் கணிப்புகளை ஒப்பிட்டுப் பார்த்து சிறந்த தரவுகளை பல நல்ல திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் ஹரிசான்டல் அண்ட் வெர்டிகள் அனாலிசிஸ் களை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் விகித பகுப்பாய்வு என்பது ஒரு முக்கியமான பகுப்பாய்வு முறையாகும் அதிக எண்ணிக்கையிலான விகிதங்களை பல்வேறு நோக்கங்களுக்காக கணக்கிடலாம் இதற்கு முன் அமர்வுகளில் நாம் பணப்புழக்க விகிதங்கள் மூலதன கட்டமைப்புகள் மற்றும் செயல்பாட்டு விகிதங்கள் பற்றிய குறிப்புகளை பற்றி பார்த்தோம் பணப்புழக்க விகிதங்கள் என்றால் என்ன என்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா மேலும் அவர்கள் வணிக மூலதன விகிதங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன ஏனெனில் அவர்கள் வணிகத்தின் அன்றாட நிர்வாகத்திற்கு நிதி எவ்வாறு கிடைக்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு கூறுகின்றன விகித வகைகளில் எது முக்கியமான விகிதம் நடப்பு விகிதம் என்பது முதல் மற்றும் மிக முக்கியமான விகிதமாகும் மேலும் இவ் விகிதம் பயனர்களால் மீண்டும் மீண்டும் பல முறை பயன்படுத்தப்படுகிறது நடப்பு சொத்துக்களின் உறவை தற்போதைய கடன்களுடன் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது இது அன்றாட பரிவர்த்தனைகளுக்கு மிக முக்கியமானவையாகும் எனவே கடன் வழங்குவதற்கான முடிவு எடுக்கும் போது பெரும்பாலும் சப்ளையர்கள் வாடிக்கையாளர் தற்போதைய விகிதத்தைப் பார்த்து வாடிக்கையாளர் குறிப்பிட்ட நேரத்திற்குள் கடனை திருப்பிச் செலுத்த முடியுமா என்பதைத் தான் முதலில் பார்ப்பார்கள் இம்முறை வங்கியாளர்களாலும் கையாளப்படுகிறது ஒரு நிறுவனத்தின் செயல்பாடு மற்றும் மூலதன மேலாண்மை எவ்வாறு உள்ளது என்பதை பார்ப்பது உள் நிர்வாகத்திற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் மேலும் பணப்புழக்க விகிதம் என்பது விரைவான விகிதமாகும் இவ்வித முறை தற்போதைய விகிதத்தை கணக்கிடுவதற்கான மிகவும் பழமையான விகித வழிமுறையாகும் பின்னர் மூலதன கட்டமைப்பு முறை அல்லது அந்நிய விகிதங்களை பார்க்கும்போது நீண்ட கால நிதியை இரண்டு வழிகளில் இருந்து திரட்ட முடியும் என்பதை நாம் அறிவோம் ஒன்று ஈக்விட்டி அதாவது உரிமையாளர்கள் நிதி மற்றொன்று கடன் ஆகும் மூலதன கட்டமைப்பு என்பது எவ்வளவு சதவீதத்தில் உங்கள் கடன் ஈக்விட்டி க்கு எதிராக உள்ளது என்பதைப் பற்றியும் அதற்கு எதிராக எவ்வளவு சதவீதத்தில் உங்களால் கடன் பெற முடியும் அல்லது கடனை உயர்த்தி கொள்ள முடியும் என்பதைப் பற்றியும் பார்ப்போம் இது 100 க்கு எதிராக 0 ஆக இருக்கும் ஆக அது கடன் இல்லை என்றோ அல்லது அனைத்து பங்கு நிறுவனங்கள் என்று அழைக்கப்படும் இத்தகைய சூழ்நிலையில் நிறுவனத்திற்கு ஆபத்து குறைவாகவும் அதே சமயத்தில் ஸ்திரத்தன்மை அதிகமாகவும் இருக்கும் ஏனெனில் கடன் நிறுவனத்தை கலைப்பதற்கான சூழ்நிலைக்கு வழிவகுக்கிறது ஏனெனில் நிறுவனம் குறிப்பிட்ட தேதியில் வட்டி மற்றும் தவணையை செலுத்த வேண்டும் ஆனால் குறைந்த கடனைக் கொண்டிருக்கும் நிறுவனத்தின் வருமானத்தையோ அல்லது இலாபத்தையோ ஓரளவிற்கு இது பாதிக்கிறது அதனால்தான் கடன் மற்றும் பங்கிற்கு இடையே ஒரு சரியான கலவை தேவைப்படுகிறது இந்த பகுதியில் நாம் பார்க்கும் மிக முக்கியமான விகிதங்களில் ஒன்று டெப்ட் ஈக்விட்டி ரேஸியோ ஆகும் இந்த முறை கடன் வழங்குநர்கள் மற்றும் வங்கியாளர்களால் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது டெப்ட் ஈக்விட்டி ரேஸியோ ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பதை மேற்கூறியவர்களே தீர்மானிக்கிறார்கள் ஆக இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது நீண்ட கால முதலீட்டாளர்களால் பயன்படுத்தப்படுகிறது எம் மற்றும் ஏ அல்லது அத்தகைய ஒப்பந்தங்களின் விஷயத்தில் இந்த விகித முறை முக்கிய பங்கு வகிக்கிறது உதாரணமாக இங்கு ஒரு நிலையான சொத்து எவ்வளவு திறமையாக கையாளப்படுகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம் உங்களிடம் நிலையான சொத்தின் மதிப்பு 1 கோடி ரூபாய் இருந்தால் 1 கோடி ரூபாய் என்று தான் கூற முடியும் அதன் மூலம் எவ்வளவு வருவாய் ஈட்ட முடியும் என்று கூற முடியாது ஆனால் உதாரணமாக 4 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட முடியும் என்று வைத்துக் கொள்வோம் இதன் பொருள் என்னவென்றால் 1 கோடி ரூபாய் விற்றுமுதல் 4 கோடி ரூபாய் கிடைக்கும் என்பது 1 கோடி ரூபாய் நிலையான சொத்து குறியீட்டில் வகுக்கப்பட்டு 4 என்ற விகிதம் கிடைக்கும் ஆக 4 என்பது 1 க்கு 1 என்ற விகிதப்படி பிக்ஸ்ட் அசெட் டர்ன்ஓவர் ரேஸியோ என்று அழைக்கப்படும் இப்போது வொர்கிங் கேப்பிடல் மூலம் ஒரு சொத்தை எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த நிலையில் என்ன மாதிரியான விகிதத்தை பயன்படுத்தி கணக்கிடப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா நாம் டெப்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஸியோவை கணக்கிடுகிறோம் அதாவது இது கடனாளிகளின் மீதான விற்பனையாகும் ஆம் நாம் அதை சிறிது செம்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது ஏனெனில் கடனாளிகள் அல்லது பெறத்தக்கவைகள் அனைத்தும் குறிப்பாக கடன் விற்பனையிலிருந்து வந்தவையாகும் எனவே நாம் அதை சிறிது செம்மைப்படுத்தி அதையே சராசரி கடனாளிகள் மீதான கடன் விற்பனை என்று அழைக்கலாம் அதேபோல் இது சரக்கு விற்றுமுதல் விகிதத்திற்கான சராசரி பங்கு அல்லது விற்பனை விற்றுமுதல் விகிதத்திற்கான சராசரி சரக்குகள் விற்பனை செலவாக இருக்கும் இப்போது இந்த இரண்டு விகிதங்களும் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்து தெளிவுபடுத்துகிறேன் எனவே நாம் இங்கு வொர்கிங் கேப்பிடல் டர்ன்ஓவரை பணி மூலதனத்தின் மீதான விற்பனை என்று கணக்கிட வேண்டும் அதேபோல் இன்வெண்ட்ரி டர்ன்ஓவரை கணக்கிட விற்பனை செலவு சராசரி சரக்குகளால் வகுக்கப்பட வேண்டும் மேலும் விற்பனை செலவை எடுத்துக்கொண்டால் சரக்கு விற்பனைக்கு பதிலாக செலவாகும் இப்போது இந்த விகிதத்தை நாட்களின் எண்ணிக்கையும் குறிப்பிடலாம் மேலும் இது ஒரு பங்கு வைத்திருக்கும் காலம் என்றும் அழைக்கலாம் ஆக சராசரி சரக்குகளை விற்பனை செலவினத்தில் வகுத்து 365 ஆல் பெருக்கி அல்லது நீங்கள் விடையை மாதங்களில் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் 12 ஆல் பெருக்கி அறிந்து கொள்ளலாம் பங்கு வைத்திருக்கும் காலத்தை கொண்டு விகிதம் கணக்கிடுவது போல் அதே வழியில் கடனாளிகளுக்கு கடனாளிகள் வருவாய் விகிதத்தை நாம் கணக்கிடலாம் கடனாளிகள் கடனை திரும்ப செலுத்தும் அதிவிரைவான நாட்களையும் நாம் கணக்கிடலாம் இது கடனாளர்களின் நாட்கள் என்று அறியப்படுகிறது மேலும் இந்த முறை நிறுவனச் சரக்கு மற்றும் கடனாளிகளை எவ்வளவு சிறப்பாக நிர்வகிக்கிறது என்பதை அறிய உதவுகிறது மேலும் எத்தனை நாட்களுக்கு அவர்கள் கடன் தருகிறார்கள் என்பதை அவர்களின் நிலையான கடன் கொள்கையுடன் ஒப்பிடலாம் கடன் கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் 30 நாட்களுக்கு கடன் கொடுப்பார்கள் ஆனால் விகிதம் 33 ஆக இருக்கும் அவை இப்பொழுது வசூல் செய்வதில் சற்று தாமதத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதை இது குறிக்கிறது பொதுவாக சராசரி விகிதத்துக்கு அதிகமாக விகிதம் இருந்தால் அதாவது 30 க்கு 50 என்ற விகிதம் இருந்தால் அப்பொழுது வசூல் செய்வதில் சற்று தாமதம் ஏற்படும் என்று அர்த்தம் இந்த தகவலை தணிக்கை அல்லது விசாரணையின் அடிப்படையில் அறிந்துகொள்ளலாம் கடனாளர்களின் அறிக்கையின் அடிப்படையில் சில சாத்தியக்கூறுகள் உள்ளன கடனாளிகளில் உள்ள கூறுகளை அறிய முதிர்ச்சியடைதலுக்கான அட்டவணை மூழியமாகவோ அல்லது இன்னும் சில நுட்பங்களையோ பயன்படுத்தலாம் அதுபோல் அந்த பெறத்தக்கவைகள் எவ்வளவு காலம் சேகரிக்கப்படாமல் உள்ளன என்பதையும் அறியலாம் அது போல இந்த விகிதங்கள் அனைத்தும் நிறுவனத்தின் நிர்வாகத்திற்கு அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன நாம் கடன் வழங்குநரின் வருவாய் விகிதத்தை கணக்கிட கடன் வாங்குதலை செலுத்த வேண்டிய சராசரி கணக்குகளால் வகுக்க வேண்டும் கிரெடிடார்ஸ் வேலோஸிட்டியை creditor's velocity நாம் கணக்கிடலாம் அதாவது கடனை செலுத்துவதற்கு ஒரு நிறுவனம் எத்தனை நாட்கள் எடுத்துக் கொள்கிறது என்று எத்தனை நாட்களுக்கு ஒரு நிறுவனம் கடன் பெறுகிறது என்பதையும் நாம் அறிவோம் சந்தையில் ஒரு நிறுவனம் தங்களுக்கு இருக்கும் நற்பெயரின் அடிப்படையில் ஏதேனும் கடன் பெறுகிறார்களா என்பதை நாம் அறிவோம் எனவே ஒரு நிறுவனம் கடன் பெற முடிவு செய்ய விரும்பினால் அந்த குறிப்பிட்ட தரப்பினருக்கு மற்றவர்கள் கொடுக்கும் வாடிக்கையாளருக்கான கடன் காலத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் இப்பொழுது விற்றுமுதல் விகிதங்கள் பற்றிய தெளிவு உங்களுக்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன் இப்போது நாம் அடுத்த விகித முறையை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அதாவது ப்ராபர்டி ரேஸியோ பற்றி தெரிந்துகொள்ளலாம் உண்மையில் இந்த விகிதங்களை பற்றி விவாதம் செய்ய தொடங்கியவுடன் இது நிகர லாப விகிதங்கள் பற்றியதுதான் என்று புரிந்து கொள்ள முடியும் இந்த விகிதங்கள் பி மற்றும் எல் விகிதங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன ஏனென்றால் பி மற்றும் எல் என்று பெயர் குறிப்பிடுவது பகுதி எண் மற்றும் விகுதி எண்ணை குறிக்கிறது ஆக விற்பனை தொடர்பாக உருவாக்கப்படும் வருவாய் மற்றும் வணிகத்தின் லாபம் பற்றி நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் மிக முக்கியமான விகிதங்களில் ஒன்று நிகர இலாப விகிதமாகும் விற்பனையின் மீதான நிகர லாபம் என்பது வரிக்கு முன் இருக்கும் நிகர லாபத்தையும் நீங்கள் எடுக்கலாம் ஆனால் மிகவும் பொதுவானது என்னவென்றால் இறுதி லாபமாகும் இது வரிக்குப் பிறகு உள்ள நிகர லாபம் விற்பனையால் வகுக்கப்படுகிறது மொத்த விகிதத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் மொத்த இலாப விகிதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது இது விற்பனையின் மொத்த லாபம் என்றும் மேலும் இது மொத்த விளிம்பு என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது இந்த இரண்டு விகித முறையும் இந்த குறிப்பிட்ட விகிதம் முழு நிறுவனத்தின் இலாப நட்டத்தை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் ஒரு பிரிவோ அல்லது ஒரு சில நேரங்களில் குறிப்பிட்ட தயாரிப்புகளுக்கும் பொருளுக்கும் கணக்கிடப்படும் எனவே ஒரு பொருளின் உற்பத்தியில் இருந்து மொத்த இலாபம் எவ்வளவு கிடைக்கிறது என்பதை நாம் அறிவோம் மொத்த இலாபம் விற்பனையுடன் அதிகம் இணைக்கப்பட்டுள்ளதை நாம் காணலாம் நிகர இலாபத்தைக் கணக்கிடுவதற்கு நிலையான கட்டணங்களாக இருக்கக்கூடிய வேறு சிலவற்றையும் நாம் இங்கு வசூலிக்கிறோம் ஆனால் மொத்த இலாபம் முக்கியமாக விற்பனையுடன் தொடர்புடையது அதனால்தான் ஒரு குறிப்பிட்ட பிரிவின் இலாபத்தை அறிய மொத்த விளிம்பையோ அல்லது ஜிபி ரேஸியோவையோ பயன்படுத்தினால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த விகிதத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய விடைகளை சந்தையில் உள்ள மற்ற நிறுவனத்தினருடன் ஒப்பிடலாம் எனவே நம் நிறுவன பொருட்களின் விலைகள் சரியாக நிர்ணயிக்கப்படுகின்றன என்பது நமக்குத் தெரியும் விற்பனையை அதிகரிக்க விலையை குறைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளனவா அல்லது அதிக கட்டணம் வசூலிக்கலாமா அல்லது நம் விளிம்புகள் மிக மெல்லியதாக இருக்கிறது மொத்த இலாப விகிதம் அல்லது மொத்த இலாப விகிதத்தை பயன்படுத்தி பல்வேறு கணக்கீடுகளை செய்ய முடியும் இது ஒரு இயக்க இலாப மட்டத்திலும் கணக்கிடப்படும் ஆக இங்கு விற்பனை மூலம் ஒரு நிறுவனம் இலாபத்தில் இயங்குகிறது என்பதையும் நாம் அறிய முடியும் எனவே ஒரு நிறுவனத்தின் விற்பனையிலிருந்து செயல்பாடுகளின் மூலமாகவும் நாம் இலாபத்தை அறியலாம் மேலும் இலாப விகிதங்களுக்குள் வருவாய் விகிதங்கள் என அழைக்கப்படும் பிற விகிதங்களும் உள்ளன இது மூலதனத்தின் சூழலில் இலாபம் அல்லது நிறுவனம் பயன்படுத்தும் வளங்களாகும் முந்தைய இலாப விகிதங்கள் என்பது அவை விற்பனை தொடர்பாக இலாபம் ஈட்ட கூடியவையாகும் ஆனால் முதலீட்டாளருக்கு மிக முக்கியமானது என்னவென்றால் ஒருவர் செலுத்திய பணமோ அல்லது அந்த விகிதங்களோ நிறுவனம் உருவாக்கக்கூடிய வருமானம் என்னும் இலாபமாகும் விகிதங்களில் மிக முக்கியமான விகிதம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆகும் பெயருக்கு ஏற்றாற்போல் உரிமையாளர்களின் பார்வையில் இது மிக முக்கியமான விகிதமாகும் ஏனெனில் உரிமையாளர்கள் அவர்கள் எவ்வளவு பணத்தை முதலீடு செய்திருக்கிறார்களோ அதே அளவிற்கு நிறுவனத்திலிருந்து என்ன வருமானம் பெற முடியும் என்பதையும் அறிய விரும்புவார்கள் நிகர மதிப்பு மீதான வரிக்குப் பிறகு அந்த இலாபம் ஒரு வழக்கமான சூத்திரமாகும் நிகர மதிப்பு ஈக்விட்டி என்று அழைக்கப்படுகிறது எனவே ஈக்விட்டி மீதான வரிக்குப் பின் இலாபம் என்றும் நாம் கூறலாம் அல்லது உரிமையாளரின் நிதியத்தின் மீது வரிக்குப் பின் உள்ள லாபம் என்றும் கூறலாம் மேலும் இந்த விகிதம் மிகவும் முக்கியமானது ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திடமிருந்து அதன் வருவாய் எவ்வளவு என்பதை ஒரு உரிமையாளர் அறிவார் அவர்கள் இந்த ROE ஐ வெவ்வேறு நிறுவனங்களுக்கோ அல்லது முழு சந்தைக்கும் ஒப்பிடலாம் ஆக இதன்மூலம் அவர்கள் எந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யலாம் என்பதை தேர்வு செய்ய இந்த விகித முறை பயன் தரும் இப்போது மற்றோரு முக்கியமான விகிதம் என்னவென்றால் முதலீட்டின் மீதான ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் என அழைக்கப்படுகிறது இது மூலதனத்தின் வருமானம் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது நாம் வருவாய்யை மூலதனத்தைப் கொண்டு வகுக்கும் அதாவது முதலீடு செய்யப்படும் மூலதனம் சில நேரங்களில் முதலீடு செய்யப்பட்ட மூலதனத்தின் வருமானம் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது வருவாய் என்றால் என்ன வருவாய் என்பது இலாபத்தைக் குறிக்கிறது ஆனால் அது வரிக்குப் பின்னுள்ள இலாபமாக இருக்காது நாம் பெரும்பாலும் வரிக்கு முன்னுள்ள இலாபத்தை எடுத்து வட்டியுடன் மீண்டும் சேர்க்கலாம் முதலில் நினைவில் கொள்ளுங்கள் விகுதி எண்ணில் மொத்த மூலதனத்தை நாம் எழுதினோம் அதாவது விகிதத்தில் A வில் உரிமையாளர்களின் நிதியை மட்டுமே குறிப்பிட்டுள்ளோம் ஆனால் விகிதம் B யில் பயன்படுத்தப்படும் மூலதனம் ஈக்விட்டி மற்றும் கடனை உள்ளடக்கியது வகுக்கப்பட வேண்டிய இடத்தில் கடன் தரவு இருந்தால் முதலில் வட்டி சேர்க்கப்பட வேண்டும் எனவே வரிக்குப் பிறகு இலாபம் அடைகிறோம் மீண்டும் வரி சேர்க்க பல முறை வட்டி சேர்க்க வர்த்தகமற்ற நிறுவனம் அல்லது இயக்க வருமானத்திற்கான சரிசெய்தலை நாம் செய்கிறோம் ஏனெனில் அந்த குறிப்பிட்ட வணிக செயல்பாடு அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திடமிருந்து கிடைக்கும் வருமானத்தை அறிய இந்த விகிதத்தை பயன்படுத்தலாம் எனவே இயக்கப்படாத உருப்படிகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை அகற்றும் குறிப்பிட்ட வணிகத்துடன் தொடர்புடைய வருவாயைக் இதன் மூலம் கணக்கிடலாம் மேலும் இந்த விகிதத்தை முழு நிறுவன தரவுகளுக்கும் கணக்கிட முடியும் அதேபோல் ஒரு குறிப்பிட்ட வணிக பிரிவிற்கும் கணக்கிட முடியும் இதை ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் ஒரு தொழிற்சாலைக்கோ அல்லது ஒரு ஆலைக்கோ கணக்கிடப்படுவதை ஒரு திட்டத்திற்கும் கணக்கிடலாம் மேலும் இது ஒரு முதலீட்டாளர்களால் வருவாயை அறிய பயன்படுத்தப்படுகிறது இந்த விகித முறை திட்ட நிர்வாகத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது பெரும்பாலான திட்ட முடிவுகள் ROI ன் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றன எந்தவொரு திட்டத்தையும் தீர்மானிப்பதற்கு முன் நீங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் மேலும் அந்த திட்டத்திலிருந்து எவ்வளவு வருமானம் வரும் என்பதை கண்டறிய வேண்டும் ஒரு நிறுவனம் ஏதேனும் ஒரு திட்டத்தில் 50 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விரும்பினால் அதன் மூலம் எவ்வளவு வருமானத்தை பெற வாய்ப்புள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் வரும் வருவாய் 10 சதவிகிதம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே நாம் 50 கோடி ரூபாய் முதலீடு செய்தால் 50 லட்சம் ரூபாய் பெற வாய்ப்புள்ளது என்று வைத்துக்கொள்வோம் ஆக 50 கோடி ரூபாய் முதலீட்டுக்கு 50 லட்சம் ரூபாய் வருவாய் என்பது வெறும் 1 சதவீதமாகும் அப்போ நாம் இதில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்ட மாட்டோம் 50 கோடி ரூபாய் முதலீட்டில் 5 கோடி ரூபாய் வருகிறது என்றால் அது 10 சதவிகித வருமானமாகும் ஒருவேளை அவர்களின் நிதி செலவு 12 சதவிகிதம் என்று வைத்துக்கொண்டால் அப்பொழுது எந்த ஒரு எஃகு நிறுவனமும் முதலீடு செய்ய விரும்பாது மேலும் இத்திட்டத்தில் முதலீடு செய்தால் 10 சதவிகிதம் மட்டுமே வருமானம் என்றால் அப்பொழுது அது மதிப்புக்குரியதல்ல ஆக எந்த ஒரு குறிப்பிட்ட வணிக நிறுவனம் இதில் முதலீடு செய்ய தயக்கம் காட்டும் ஆக ஒரு திட்டத்தின் நம்பகத்தன்மை அந்த திட்டத்தால் உருவாக்கப்பட்ட ROI ஐப் பொறுத்ததாகும் மேலும் இந்த விகிதம் ஒரு நிறுவனத்திற்கு மட்டுமல்ல தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கூட பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் சில சொத்தை வாங்குவதாகவோ அல்லது உயர் கல்வி பெற விரும்புவதாகவோ முடிவு செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம் அப்பொழுது ROI ஐ அறிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லதாகும் ஏனெனில் நீங்கள் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் முதலீடு செய்து இருக்கிறீர்கள் எனவே இந்த விகித முறை ஒரு நிறுவனம் எவ்வளவு வருமானத்தை ஈட்ட முடியும் என்பதை அறிய பயன்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பல்வேறுவிதமான விகிதமுறை ஒரு நிறுவனத்தில் இருக்கும் முதலீட்டாளர்களால் பல்வேறு வகையான பயனர்களால் பல்வேறு வகைகளில் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை தொடங்க விரும்புகிறார்கள் சரியா இப்போது இங்கே அடுத்ததாக நாம் கேப்பிடல் எம்ப்ளயிடு பற்றி பார்ப்போம் இப்போது ஒரு நிறுவனத்தின் முழு பணத்தையும் பயன்படுத்த இது ஒரு பரந்த வழியாகும் எனவே உரிமையாளர்களின் நிதி முன்னுரிமை மூலதனம் இருப்புக்கள் உபரி மற்றும் கடன் பத்திரங்கள் அல்லது நீண்ட கால கடன்கள் அனைத்தையும் கூட்டவும் பிறகு ஏதேனும் இதர செலவுகள் அல்லது வர்த்தக சாரா முதலீடுகள் இருந்தால் அவைகள் பொதுவாக மேற்கூறிய வகையிலிருந்து கழிக்கப்பட வேண்டும் வணிக வருமானத்திற்கு வெளியே நீங்கள் சிறிது பணத்தை முதலீடு செய்திருந்தால் இந்த முதலீட்டில் இருந்து வரும் வருமானத்தை தனித்தனியாக கணக்கிட முடியும் ஆக அந்த வருமானத்தை வகுக்குமுன் கழிப்பது நல்லது பின்னத்தின் மேலிலக்கத்தில் நீங்கள் வர்த்தக மற்ற பொருட்களை காணலாம் அதனால் அதை கழிக்க வேண்டும் சரியா ROI ஐ கணக்கிடுவதற்கான மற்றொரு சூத்திரத்தை இப்பொழுது காணலாம் வருவாய் விகிதம் மற்றும் மூலதன இலாபத்தை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் இப்போது TOI ஐ கணக்கிடுவதற்கான ஒரு வழியாக இலாபத்தை மூலதன வருவாயுடன் பெருக்க வேண்டும் உங்கள் நினைவிற்கு மூலதன விற்றுமுதல் என்பது பின்னத்தில் மேலிலக்கமாக விற்பனையும் பணி மூலதனதனத்தால் வகுக்கப்படும் மேலும் நிகர இலாபத்தில் குறிப்பாக விற்பனையில் PAT இருந்தது எனவே நீங்கள் இரண்டையும் பெருக்கினால் நீங்கள் பெறும் மூலதனத்தின் மீதான இலாபம் கிடைக்கும் ஆக ROI எவ்வளவு என்பதை நீங்கள் அறிந்துகொள்ளலாம் மேலும் ஒருவர் இங்கு இயக்க இலாப விகிதத்தை அல்லது வரி விகிதத்திற்கு பின்னுள்ள நிகர இலாபத்தையோ எடுக்கலாம் போன்ற பல்வேறு வேறுபாடுகள் இருக்கிறது அடுத்ததாக வருவாய் விகிதங்களில் சொத்துக்களின் மீதான வருமான விகிதமாகும் மேலும் நாம் நிலையான சொத்துக்கள் அல்லது ஏதேனும் ஒரு சொத்தை இங்கு பயன்படுத்தலாம் எனவே அந்த குறிப்பிட்ட சொத்தை பின்னத்தின் அடி எண்ணால் வகுத்து அந்த சொத்தின் மூலம் கிடைக்கும் இலாபத்தைக் கண்டறியலாம் எனவே வரிக்குப் பின்னுள்ள நிகர இலாபம் என்பது முழு நிறுவனத்தின் நிகர இலாபமாக இருக்க வேண்டியதில்லை குறிப்பிட்ட ஆலையிலிருந்து கிடைக்கும் இலாபமாக அது இருக்கலாம் அல்லது குறிப்பிட்ட செயல்பாடு காரணமாக சராசரி நிலையான சொத்துகளால் வகுக்கப்படும் இது மேம்பட்ட ஒன்றாகும் ஏனெனில் ஆண்டு இறுதி புள்ளிவிவரங்களை எடுப்பதற்கு பதிலாக நாம் சராசரி புள்ளிவிவரங்களை எடுத்துள்ளோம் பின்னத்தில் மேலிலக்கமாக ஒரு ஆண்டு முழுவதற்கும் இலாபத்தை கணக்கிடலாம் அதுபோல இறுதி பங்கை எடுப்பதற்கு பதிலாக சராசரி நிலையான சொத்துக்களை எடுத்துக்கொள்வதால் அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது மேலும் இதை வெவ்வேறு சொத்துகளின் நிலையை அறிய கணக்கிடலாம் மொத்த சொத்துக்களின் வருவாயை நீங்கள் அறிய விரும்பினால் அப்பொழுது நிலையான சொத்துகளுக்கு பதிலாக சராசரி மொத்த சொத்துக்களையும் கணக்கிட எடுத்துக்கொள்ளலாம் இப்போது வருவாய் விகிதங்களில் இருந்து அடுத்த விகிதத்திற்கு செல்லலாம் இதுவும் ஒரு வழியில் வருவாய் விகிதமாகும் ஆனால் இது ஏர்னிங் பேர் ஷேர் என்ற கோணத்தில் இது மிகவும் முக்கியமானது முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு நீக்கப்பட்ட கூடுதல் பணம் ஏதேனும் இருந்தால் நிகர இலாபத்திலிருந்து நிகர இலாபத்தை நாம் கணக்கிட முடியும் மேலும் பங்கு உரிமையாளர்களுக்கு கிடைக்கும் இலாபத்தை அறிய அதை பங்குகளின் எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும் இப்போது இது மிகவும் முக்கியமானது என்று கூறுவதற்கு காரணம் என்னவென்றால் நம் நிறுவனத்தின் மொத்த நிகர இலாபம் 1300 கோடி ஆகும் பங்குதாரர்களுக்கு சரியாக தெரியாது அதாவது சொந்த பங்கை வைத்து இருக்கும் அவருக்கோ அல்லது அவளுக்கோ பங்குகளின் மூலம் எவ்வளவு இலாபம் கிடைக்கும் என்று தெரியாது நிகர லாபம் 1300 கோடி என்று சொல்வதற்கு பதிலாக பங்குகளின் எண்ணிக்கையால் அதைப் வகுத்தால் உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய எண்ணிக்கை கிடைக்கும் இப்பொழுது ஒரு பங்கின் விலை 150 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம் புரிந்து கொள்ள இது மிகவும் எளிது அதனால்தான் பங்குச் சந்தை பரலன்ஸ் இபிஎஸ் மிக முக்கியமானதாகும் ஒரு பங்கின் சந்தை விலை பற்றி ஏதேனும் தரவு தெரிவிக்கப்படும் போதெல்லாம் பங்குதாரர்களுக்கோ அல்லது உரிமையாளர்களுக்கோ அந்த பங்கினால் எவ்வளவு வருமானத்தை ஈட்ட முடியும் என்பதோடு உடனடியாக ஒரு பங்குக்கான வருவாயுடன் ஒப்பிட முடியும் மேலும் இந்த இபிஎஸிலிருந்து பிஈ விகிதம் போன்ற சந்தை தொடர்பான சில விகிதங்கள் கணக்கிடலாம் அதேபோல் அங்கு சந்தை விலையை ஒரு பங்குக்கான வருவாயுடன் ஒப்பிடலாம் எனவே பங்குச் சந்தையில் முதலீட்டாளரின் பார்வையிலிருந்து குறிப்பாக சிறிய முதலீட்டாளர்களின் பார்வையிலிருந்து இது மிக முக்கியமான விகிதமாகும் மேலும் இபிஸிலிருந்து நான் கூறியதுபோல் விலை சம்பாதிக்கும் விகிதத்தை கணக்கிட முடியும் மேலும் இப்போது பின்னத்தின் மேலிலக்கத்தில் நாம் ஒரு பங்கின் சந்தை விலையை ஒரு பங்கு சம்பாதிப்பதின் மூலம் வகுக்கவும் இந்த விகிதம் உங்களுக்கு என்ன கூறுகிறது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் பங்கு ஒன்றுக்கு அதன் சந்தை விலை 150 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம் அதன் அடிப்படையில் சம்பாதிப்பது 10 ரூபாய் ஆக 50 க்கு 10 என்பது 15 மடங்கு சம்பாதிக்கிறது என்று அர்த்தம் இப்போது வரை இந்திய சந்தையின் PE விகிதம் ஒரு நிறுவனத்தின் சராசரி PE ஐ எடுப்பதற்கு பதிலாக முழு மூலதன சந்தையின் மதிப்பை கொண்டு கணக்கிடப்படுகிறது தற்போது மூலதன சந்தையில் சராசரியாக 25 PE உள்ளது இப்போது ஒரு நிறுவனத்திற்கு PE விகிதம் 15 என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு பயனுள்ள அடையாளமா அல்லது பயனற்ற அடையாளமா என்று பார்க்க வேண்டும் ஒரு புதிய முதலீட்டாளருக்கு இது ஒரு நல்ல அறிகுறியாகும் ஏனென்றால் மற்ற பங்குகள் 25 PE இல் பெறும்போது இந்த குறிப்பிட்ட பங்கை அந்த புதிய முதலீட்டாளர் 15 PE இல் பெறுகிறார் அதாவது இது ஒப்பீட்டளவில் ஒரு பங்கு குறைந்த விலையில் கிடைக்கிறது என்றால் அது நிச்சயமாக ஒரு நல்ல அறிகுறியாகும் அத்தகைய முடிவுகளை PE யின் அடிப்படையில் மட்டும் முடிவு எடுக்க கூடாது இதை நான் ஒரு உதாரணமாக கூறுகிறேன் ஏனென்றால் நாம் மற்ற அம்சங்களையும் பார்க்க வேண்டும் PE யின் மதிப்பு ஒரு புதிய முதலீட்டாளர்களைப் பொருத்தவரை பங்கின் விலை ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கிறது இது வாங்குபவரின் பார்வையிலிருந்து ஒரு நல்ல அறிகுறியாகும் ஆனால் நிறுவனத்தின் பார்வையிலிருந்து இது நிறுவனத்தின் நன்மதிப்பை குறைக்கிறது அதாவது மற்ற நிறுவனங்களின் சந்தை மதிப்பு 25 PE ஐ காட்டுகிறது இந்த நிறுவனத்தில் PE மட்டும் 15 இருந்தால் இந்த நிறுவனம் சந்தையில் அதிகம் மதிக்கப்படுவதில்லை மேலும் அதன் வருவாய் மிகவும் நம்பகமானதாக கருதப்படுவதில்லை அல்லது எதிர்காலம் மிகவும் நன்றாக இல்லை என்று சந்தை பயனாளர்கள் உணருகிறார்கள் அதனால்தான் சந்தையின் PE விகிதம் குறைவாக இருக்கக்கூடும் சில நிறுவனங்களுக்கு PE விகிதம் அதிகமாக இருக்கலாம் பி நிறுவனத்தின் PE விகிதம் 50 ஆகவும் சந்தையின் PE 25 ஆகவும் இருக்கும் அதாவது ஒரு நிறுவனம் சந்தையில் மிக அதிக அங்கீகாரத்தைக் பெற்றுள்ளது என்றால் அப்பொழுது பங்குச் சந்தையில் பரலன்ஸ் PE விகிதம் மிகவும் முக்கியமானது பொதுவாக ஒரு பங்கின் விலை மேற்கோள் காட்டப்படும் போதெல்லாம் இந்த பங்கிற்கு PE மேற்கோளாக காட்டப்படுகிறது இப்போது இந்த விகிதம் ஒவ்வொரு ஆண்டும் மாறுமா அல்லது ஒவ்வொரு நாளும் மாறுமா அதாவது இது ஒரு விகிதமாகும் ஆனால் இந்த விகிதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மாறும் ஏனெனில் பின்னத்தில் மேலிலக்கமான சந்தை விலை ஒவ்வொரு நிமிடமும் மாறும் ஆனால் பின்னத்தின் அடி எண் ஆண்டுக்கு ஒரு முறை தான் மாறும் ஆண்டின் இறுதியில் இருப்புநிலைக் குறிப்பு மற்றும் இலாபம் நட்ட கணக்கு தயாரிக்கப்படுகின்றன என்று வைத்துக்கொள்வோம் அதன் அடிப்படையில் முடிவுகள் உள்ளன நீங்கள் ஆண்டின் இறுதியில் அல்லது முந்தைய அனைத்து விகிதங்களிலும் மட்டுமே EPS சை பெறுவீர்கள் முந்தைய விகிதங்கள் அனைத்தும் ஒரு ஆண்டுக்கு என்று நாம் கணக்கிடுவோம் பெரும்பாலான நிறுவனங்கள் தங்கள் முடிவுகளை காலாண்டுக்கு அறிவிக்கின்றன எனவே ஒரு நிறுவனம் உங்கள் கணக்கை ஒவ்வொரு காலாண்டிற்கு விகிதங்களை கொண்டு கணக்கிட முடியும் PE ஐப் பொறுத்தவரை பங்கு சந்தை ஆரம்பித்து ஒவ்வொரு நிமிடமும் இந்த விகிதத்தை நாம் கணக்கிடலாம் PE விகிதமும் தன்னை தொடர்ச்சியாக மேம்படுத்திக் கொண்டே இருக்கும் இந்த இரண்டு விகிதங்களும் மிக முக்கியமானவை எனவே நாம் இதை பற்றி மேலும் அறிந்து கொள்ள இன்னும் சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளலாம் நான் உங்களிடம் ஒரு நிறுவனத்தை பற்றி நினைவு கூறுகிறேன் அதாவது அந்த நிறுவனத்தின் வருடாந்திர அறிக்கையை நீங்கள் பார்க்க விரும்பினால் சில பங்குச் சந்தை வலைத்தளத்திற்கு செல்லுங்கள் பங்கின் சந்தை விலையை பார்த்து PE விகிதத்தை பெரும்பாலும் அதன் பக்கத்தில் கணக்கிடுங்கள் PE விகிதமும் உங்களுக்கு சந்தையின் உண்மையான நிலையை விளக்கும் முந்தைய அனைத்து விகிதங்களும் நிதி அறிக்கை விகிதங்ககளை மட்டும் கணக்கிட உதவும் ஆனால் இது சந்தையில் என்ன நடக்கிறது என்பதையும் தெளிவுப்படுத்தும் ஒன்று அல்லது இரண்டு விகிதங்கள் பங்குச் சந்தைக்கோ அல்லது முதலீட்டாளர்ககோ பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது பங்கு ஈவுத்தொகை என்று அழைக்கப்படும் இப்போது பின்னத்தின் மேலிலக்கத்தில் நாம் ஈவுத்தொகையை எடுத்துக்கொள்கிறோம் இதன்மூலம் நிறுவனம் ஒரு பங்கு அடிப்படையில் எவ்வளவு ஈவுத்தொகையை பயனீட்டாளர்க்கு வழங்குகிறது என்பதை நாம் இதன் மூலம் அறியலாம் பங்குதாரர்கள் அவர் பெற்ற பங்குகளின் எண்ணிக்கையில் ஈவுத்தொகை விநியோகிக்கப்படுகிறது மேலும் பங்குச் சந்தையின் பார்வையில் பணப்புழக்கத்திற்காகவோ லாபத்திற்காகவோ அல்லது வருவாய்க்காகவோ பல்வேறு விதமான விகிதங்களை நாம் இந்த பகுதியில் பார்த்தோம் இப்போது இந்த விகிதங்கள் அனைத்தையும் இணைந்து பயன்படுத்தலாம் மேலும் இது நிறுவனத்தின் செயல்திறன் மற்றும் ஸ்திரத்தன்மை குறித்து நாம் நல்ல நுண்ணறிவை பெற்றுக்கொள்ளலாம் இந்த விகித முறைகளை பல்வேறு பங்குதாரர்களின் மற்ற வியாபார நோக்கங்களுக்காகவும் நன்மைக்காகவும் பயன்படுத்தப்படலாம் மேலும் அடுத்த அமர்வில் ஒரு நிறுவனத்தின் உண்மையான தரவுகளை கொண்டு எவ்வாறு விகிதங்களை கணக்கிடுகிறோம் என்பதை பற்றி பார்ப்போம் மேற்கூறிய பல்வேறு விகித முறைகளை மீண்டும் ஒரு முறை பாருங்கள் சரியா இத்துடன் இப்பகுதி நிறைவுற்றது அனைவருக்கும் நன்றி வணக்கம்